வணக்கம் எனவே இன்றைய அமர்வில் எலக்ட்ரிக்கல் அமைப்பின் மாடலிங் பற்றி விவாதிப்போம் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட அம்சத்தை நீங்கள் ஏற்கனவே புரிந்து கொண்டீர்கள் ஏனெனில் நாம் நமது கோர்ஸ் முழுவதும் விவாதித்தோம் எனவே எலக்ட்ரிக்கல் அமைப்பின் மாடலிங் என்ன என்பதை நாம் மறுபரிசீலனை செய்வோம் பின்னர் எலக்ட்ரிக்கல் அமைப்பை இயந்திரவியல் அமைப்போடு ஒப்பிடுவோம் மேலும் எலக்ட்ரிக்கல் அமைப்பைப் பொறுத்தவரை இயந்திரவியல் அமைப்பில் உள்ள ஒப்புமைகள் என்ன என்பதை அடையாளம் காண முயற்சிப்போம் எனவே இன்றைய விரிவுரையின் விவாதத்தைத் தொடங்குவோம் எனவே செயலற்ற எலக்ட்ரிக்கல் கூறுகளின் மாடலிங் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தது போல ரெசிஸ்டர்கள் இண்டக்டர்கள் மற்றும் கப்பாசிட்டர்கள் பற்றி விவாதித்தோம் எனவே ரெசிஸ்டர்கள் ன் குறுக்கே வோல்டேஜ் டிராப் என்பது என்று நீங்கள் கூறலாம் இதேபோல் இண்டக்டர் குறுக்கே வோல்டேஜ் டிராப் என்பது மற்றும் கப்பாசிட்டர் யைப் பொறுத்தவரை தற்போதைய i ஐ கப்பாசிட்டர் குறுக்கே வோல்டேஜ் டிராப் என்பது ஆகும் எனவே இதைத்தான் நாம் ஏற்கனவே விவாதித்தோம் இப்போது இதுவரை நாம் விவாதித்த நிர்வகிக்கும் ஈக்குவேஷன்கள் மற்றும் சட்டங்கள் என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் எனவே ரெசிஸ்டர்களுக்கு அடிப்படையில் ஓமின் விதி ரெசிஸ்டர்களுக்கு குறுக்கே ஆன வோல்டேஜ் டிராப்பை வரையறுக்கிறது என்று விவாதித்தோம் மேலும் இது ஒரு ரெசிஸ்டரின் குறுக்கே ஆக இருக்கும் வோல்டேஜ் டிராப் ரெசிஸ்டரின் வழியாக பாயும் கரண்ட்டிற்கு விகிதாசாரமாகும் என்றும் தற்போது நாம் விவாதித்தபடி ரெசிஸ்டரின் குறுக்கேயான டிராப் என்பது மூலம் வழங்கப்படுகிறது இண்டக்டர்களின் விஷயத்தில் தற்போது நாம் விவாதித்த படி இண்டக்டர் ன் குறுக்கே வோல்டேஜ் டிராப் என்பது ஆக இருக்கும் இந்த வோல்டேஜ் டிராப் இண்டக்டர் வழியாக பாயும் கரண்ட் ன்நேர மாற்ற விகிதத்திற்கு விகிதாசாரமாகும் எனவே நாம் என்று சொல்கிறோம் கரண்ட் இன் அடிப்படையில் நாம் விவாதித்த கப்பாசிட்டர் யைப் பொறுத்தவரை என்பது எனவே நீங்கள் வோல்டேஜ் ஐ எடுத்துக் கொண்டால் வோல்டேஜ் ஐ கரண்ட் மற்றும் கப்பாசிட்டன்ஸ் அடிப்படையில் குறிப்பிட விரும்பினால் நீங்கள் என்ன எழுத முடியும் கப்பாசிட்டர் C ன் குறுக்கேயான வோல்டேஜ் டிராப் கப்பாசிட்டர் வழியாக செல்லும் நேரத்தை பொருத்த கரண்ட் இன் இண்டெக்ரல் க்கு விகிதாசாரமாகும் எனவே நாம் என எழுதுகிறோம் இப்போது எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்குகளின் மாடலிங் செய்வதற்கு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கின் ஈக்குவேஷன் ஐ எழுதுவதற்கான கிளாசிக்கல் வழியைப் பயன்படுத்துகிறோம் இது இரண்டு முறைகளை அடிப்படையாகக் கொண்டது ஒன்று லூப் முறை மற்றும் இரண்டாவது நோடல் அணுகுமுறை மற்றும் இந்த இரண்டு அணுகுமுறைகளும் கிர்ச்சோஃப் விதியிலிருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே நாம் விவாதித்தவை என்ன நோடல் முறை கிர்ச்சோஃப்பின் கரண்ட் விதியை அடிப்படையாகக் கொண்டது என்றும் ஒரு குறிப்பிட்ட முனைக்குள் நுழையும் அனைத்து கரண்ட் களின் இயற்கணித கூட்டுத்தொகை தொகை பூஜ்ஜியமாகும் என்றும் நாம் விவாதித்தோம் கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் விதிக்கு அது ஒரு லூப் முறை இது ஒரு முழுமையான மூடப்பட்ட லூப்பை சுற்றியுள்ள அனைத்து வோல்டேஜ் டிராப்களின் இயற்கணித கூட்டுத் தொகை பூஜ்ஜியமாக இருக்கும் என்றும் நாம் கூறுகிறோம் எனவே எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்களுக்கான நிர்வாக ஈக்குவேஷன்களைக் கண்டுபிடிப்பதில் ஆம் பயன்படுத்திய இரண்டு முக்கிய சட்டங்கள் இவையாகும் இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் நாம் தற்போது சேகரித்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் உடன் தொடர்புடைய சேகரித்த அறிவு எவ்வாறு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ன் மாதிரியாக உருமாற்றம் செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள RLC சர்க்யூட் பற்றி கவனிப்போம் இப்போது நீங்கள் வோல்டேஜ் விதியை பயன்படுத்தும் போது e என்பது பயன்படுத்தப்பட்ட வோல்டேஜ் ஆகும் R என்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் L என்ற இண்டக்டன்ஸ் உடன் தொடரில் உள்ளது மற்றும் கப்பாசிட்டன்ஸ் க்கு குறுக்கேயான வோல்டேஜ் ஆகும் மற்றும் சர்க்யூட் வழியாக பாயும் கரண்ட் ஆகும் எனவே நாம் என்ன எழுத முடியும் பயன்படுத்தப்பட்ட வோல்டேஜ் இப்போது பயன்படுத்தப்பட்ட வோல்டேஜ் ன் மதிப்பு ஆகும் இப்போது சர்க்யூட் வழியாக பாயும் கரண்ட் என்பதையும் அறிவோம் எனவே இந்த ஈக்குவேஷன் ன் நேரத்தை பொறுத்த டெரிவேட்டிவ் ஐ எடுத்துக் கொண்டால் நாம் என்ன எழுத முடியும்

என்று எழுதலாம் எனவே இது இரண்டு ஈக்குவேஷன்களையும் இணைக்கும்போது நீங்கள் பெறும் ஈக்குவேஷன் ஆகும் இப்போது இது கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் விதியிலிருந்து நமக்குக் கிடைத்த முக்கிய ஈக்குவேஷன் ஆகும் பின்னர் இது கப்பாசிட்டர் வழியாக பாயும் கரண்ட் இன் மதிப்பு ஆகும் எனவே சிக்னல் ஓட்ட வரைபடம் மற்றும் தொகுதி வரைபடத்தைப் பயன்படுத்தி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் மாதிரியை வடிவமைக்க இந்த இரண்டு ஈக்குவேஷன்களையும் பயன்படுத்துவோம் எனவே நாம் இப்போது பார்த்த தொடர் RLC சர்க்யூட் க்கு சிக்னல் ஓட்ட வரைபடத்தை எவ்வாறு வரைகிறோம் என்று பார்ப்போம் எனவே நமக்கு இரண்டு ஈக்குவேஷன்கள் உள்ளன எனவே முதலில் அது எனவே ஐ வெளியே எடுப்போம் எனவே இதை இடதுபுறத்தில் எடுத்துக்கொள்வோம் பின்னர் ஈக்குவேஷன் ஐ மறுசீரமைக்கிறோம் எனவே நாம் எழுதக்கூடியது என்ன என எழுதலாம் எனவே இது நாம் பெறும் முதல் ஈக்குவேஷன் இரண்டாவதாக நாம் ஏற்கனவே வைத்திருப்பது இப்போது இந்த இரண்டு ஈக்குவேஷன்களும் நமக்கு கிடைத்துள்ளன முதலில் நாம் முனைகளைக் குறிப்பிட வேண்டும் எனவே பொதுவாக கப்பாசிட்டர் க்கு குறுக்கேயான வோல்டேஜ் மற்றும் இண்டக்டர் வழியாக செல்லும் கரண்ட் என்பனவற்றை இரண்டு முக்கியமான ஸ்டேட் வெறியபிள்கள் அல்லது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களாகக் கருதுகிறோம் நீங்கள் எழுதினால் நீங்கள் மற்றும் ஆகியவற்றின் அடிப்படையில் எழுதுகிறீர்கள் எனவே இந்த இரண்டையும் ஒரு முனையாக எடுத்துக் கொள்கிறோம் எனவே சர்க்யூட் லிருந்து தேவைப்படும் வெளியீடு ஆகும் எனவே ஒரு வெளியீடாகவும் கருதுகிறோம் பின்னர் நம்மிடம் உள்ள மற்ற வெறியபிள் கரண்ட் ஆகும் எனவே நமக்கு இந்த இரண்டு முனைகளும் கிடைத்துள்ளன மூன்றாவது ஒன்று உள்ளீடு உள்ளீடு எனவே நாம் முனை யிலும் பயன்படுத்துகிறோம் இப்போது நமக்குத் தேவையான இந்த குறிப்பிட்ட ஈக்குவேஷன் க் காட்ட நமக்கு தேவை எனவே மற்றும் என்று மற்றொரு முனையைச் சேர்க்கிறோம் சிக்னல் ஓட்ட வரைபடத்தை குறிக்க தேவையான அனைத்து முனைகளும் இப்போது உங்களுக்கு கிடைத்துள்ளன இப்போது இந்த ஈக்குவேஷன் லிருந்து நீங்கள் என்பதைக் காணலாம் எனவே இப்போது உங்களுக்கு என்ன கிடைத்துள்ளது இந்த குறிப்பிட்ட முனையுடன் இணைக்கப்பட்ட ஈக்குவேஷன் ஐப் பெற்றுள்ளீர்கள் இப்போது யின் இண்டெக்ரல் என கிடைக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் என்பதால் ஓட்டத்தை குறிப்பிட நீங்கள் 1s ஐ ஆதாயமாக கூட்டுகிறீர்கள் இப்போது உங்களிடம் இருக்கும்போது ஆரம்ப நிலையையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட அம்சம் உங்களிடம் இருப்பதால் நாம் சிக்னல் ஓட்ட வரைபடத்தைப் பற்றி பேசும்போதும் பின்னர் இண்டெக்ரேட்டேட் தொகுதியை எவ்வாறு சேர்ப்பது பற்றியும் நாம் விவாதித்தோம் எனவே நாம் ஐ இண்டெக்ரேஷன் செய்யும் போது ஆரம்ப நிலையை நாம் குறிப்பிடுகிறோம் எனவே ஆரம்ப நிலையை என்று கருதுகிறோம் எனவே அதையும் நாம் கூட்டுகிறோம் இப்போது அடுத்தது ஆனது உடன் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது இந்த ஈக்குவேஷன் ஐ நீங்கள் எடுத்துக் கொண்டால் ஆனது ஆதாய உதவியுடன் உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதை நீங்கள் என எழுதினால் எனவே இதை என்ற ஆதாயத்துடன் உடன் இணைக்கிறீர்கள் எனவே இப்போது இதை இணைத்துள்ளீர்கள் இப்போது இறுதியாக நீங்கள் ஐ உடன் இணைக்க வேண்டியது ஆகும் எனவே மறுபடியும் மற்றும் விஷயங்களில் நாம் பார்த்தது போல அதையே இங்கேயும் நாம் பயன்படுத்தலாம் ஆகவே நாம் என்ற இண்டெக்ரேட்டர் வழியாக செல்லும்போது என்ற இண்டெக்ரேட்டர் பயன்படுத்துகிறோம் ன் மதிப்பு பிளஸ் ஆரம்ப நிலையை நாம் பெறுகிறோம் ஆகவே மதிப்பு நாம் கூட்ட வேண்டிய ஆரம்ப நிலையாகும் எனவே இந்த இரண்டு ஈக்குவேஷன்களின் உதவியுடன் நாம் இப்போது பார்த்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ன் சிக்னல் ஓட்ட வரைபடத்தை வரையலாம் இப்போது அதே நேரத்தில் இந்த சிக்னல் ஓட்ட வரைபடத்தை தொகுதி வரைபடமாக உருமாற்றலாம் எனவே நீங்கள் தொகுதி வரைபடத்தைப் பார்த்தால் உள்ளீட்டின் லேப்ளேஸ் உருமாற்றத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் e ஐ பெறுகிறீர்கள் பின்னர் ஆதாயம் ஆகும் இது கூட்டுத்தொகை தொகுதி எனவே இதில் நீங்கள் 1L ஐ ஆதாயமாக கொண்ட லிருந்து உள்ளீட்டைப் பெறுவீர்கள் எனவே என்பது இப்போது 1L ஐ ஆதாயமாகக் கொண்டு இந்த தொகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே நீங்கள் கூட்டுத்தொகையின் ஒரு பகுதியாக எதிர்மறையைப் பெறுகிறீர்கள் எனவே கூட்டுத்தொகைக்கு பதிலாக மொத்த மதிப்பிலிருந்து அது கழிக்கப்படும் இதேபோலவே நீங்கள் இங்கு பெறும் கரண்ட் i இன் மதிப்புக்கும் எனவே நீங்கள் ஒரு ஆதாயமாகப் பெறுகிறீர்கள் பின்னர் நீங்கள் மீண்டும் இதிலிருந்து கழிக்கிறீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட பிரிவைப் பார்க்கும்போது இங்கிருந்து நீங்கள் பெறும் மதிப்பு உண்மையில் யின் மதிப்பு ஆகும் எனவே நீங்கள் இங்கே எழுதலாம் இப்போது இதை வழியாக ஒரு தொகுதியாக உருமாற்றும்போது இங்கே மதிப்பைப் பெறுகிறீர்கள் இப்போது இங்கே நீங்கள் என்ற ஆரம்ப நிபந்தனையை கூட்டுவீர்கள் பின்னர் நீங்கள் வழியாகச் செல்கிறீர்கள் எனவே நீங்கள் இன் மதிப்பைப் பெறுவீர்கள் மேலும் நீங்கள் என்ற ஆரம்ப நிலையை கூட்டுகிறீர்கள் இவை இரண்டையும் நீங்கள் கூட்டி சேர்க்கும்போது மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே இந்த வழியில் இதைப் பயன்படுத்தி நாம் விவாதித்த தொடர் RLC சர்க்யூட் ஐ கணித மாதிரி யாக உருமாற்றலாம் எனவே இந்த தொகுதி வரைபடம் தொடர் RLC சர்க்யூட் ஐ குறிக்கும் இப்போது அடுத்தது அடிப்படையில் நாம் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு வடிவத்தில் குறிப்பிட்டுள்ளோம் எனவே மாற்று வழி அதுவாக இருக்கலாம் நாம் அதை ஸ்டேட் வெறியபிள்கள் முறைகளில் குறிக்கிறோம் எனவே அந்த தொடர் RLC சர்க்யூட் ஐ எவ்வாறு ஸ்டேட் வெறியபிள்கள் என்று குறிப்பிடலாம் என்பதைப் புரிந்துகொள்வோம் ஆகவே இண்டக்டர் ல் உள்ள கரண்ட் ஐ மற்றும் கப்பாசிட்டர் க்கு குறுக்கேயான வோல்டேஜ் எனப்படும் இவைகளை ஸ்டேட் வெறியபிள்களாக ஒதுக்குவதே நமக்கு நடைமுறை அணுகுமுறையாக இருக்கும் இப்போது இதை ஏன் நாம் தேர்வு செய்கிறோம் ஏனென்றால் ஸ்டேட் வெறியபிள்கள் அமைப்பின் ஆற்றல் சேமிப்பு உறுப்புடன் நேரடியாக தொடர்புடையவை மேலும் L மற்றும் C ஆகியவை ஆற்றல் சேமிப்பு உறுப்புகளாக கருதப்படுகின்றன இப்போது இண்டக்டர் கைனடிக் ஆற்றலை சேமிக்கிறது மற்றும் கப்பாசிட்டர் பொட்டன்ஷியல் ஆற்றலை அதாவது எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் ஆற்றலை சேமிக்கிறது எனவே எந்த t நேரத்திலும் மற்றும் மற்றும் ஆகியவற்றை ஸ்டேட் வெறியபிள்களாக ஒதுக்குவதன் மூலம் கடந்த கால வரலாற்றின் அதாவது அமைப்பின் ஆரம்ப நிலைகள் மற்றும் RLC நெட்வொர்க்கின் தற்போதைய மற்றும் எதிர்கால நிலைகள் ஆகியவற்றின் முழுமையான விளக்கத்தை நாம் கொண்டிருக்க முடியும் இப்போது நெட்வொர்க்கிற்கான ஸ்டேட் ஈக்குவேஷன்கள் முதலில் C ல் உள்ள கரண்ட் மற்றும் L ன் குறுக்கேயான வோல்டேஜ் என்பனவற்றை ஸ்டேட் வெறியபிள் மற்றும் பயன்படுத்தப்பட்ட வோல்டேஜ் இவற்றின் அடிப்படையில் சமன் செய்வதன் மூலம் எழுதப்படுகின்றன எனவே இந்த விஷயத்தில் நாம் பார்த்த முந்தைய ஈக்குவேஷன்களைப் பயன்படுத்தி நாம் நினைவு கூரலாம் மற்றும் ஸ்டேட் வெறியபிள்கள் அடிப்படையில் எழுதலாம் எனவே அதை என எழுதலாம் எனவே இந்த ஈக்குவேஷனிலிருந்து நீங்கள் இதை எளிதாகப் பெறலாம் மேலும் அந்த ஈக்குவேஷனில் எந்தவொரு ஃபோர்ஸிங் செயல்பாடும் நம்மிடம் இல்லை எனவே இந்த விஷயத்தில் அணி A ன் கூறுகள் 0 மற்றும் ஆக இருக்கும் இரண்டாவது ஈக்குவேஷனிற்கு அதாவது இன் மதிப்பு எனவே நாம் அதை தொகுக்க முடியும் எனவே க்கு எதிராக நாம் மற்றும் க்கு எதிராக என எழுதுகிறோம் எனவே இந்த வழியில் நாம் A B அணியை பெறுகிறோம் நீங்கள் B ல் முதல் உறுப்பு என 0 ஐப் பெறுவீர்கள் அடுத்தது ஆகும் ஏனெனில் இரண்டாவது ஈக்குவேஷனில் நாம் ஃபோர்ஸிங் செயல்பாட்டைக் கொண்டிருக்கிறோம் எனவே அது எப்படியும் உள்ளீடு எனவே நீங்கள் B ஐயும் ஆக பெறுவீர்கள் எனவே இப்போது இந்த விஷயத்தில் ஸ்டேட் வெறியபிள்கள் அடிப்படையில் பின்பு இந்த ஈக்குவேஷன் ஐ நீங்கள் என எளிமைப்படுத்தலாம் எனவே இந்த வழியில் கிர்ச்சோஃப் வோல்டேஜ் விதியைப் பயன்படுத்தி தொடர் RLC சர்க்யூட் க்கு நீங்கள் எழுதும் ஈக்குவேஷன்களின் உதவியுடன் எளிதாக ஸ்டேட் இக்குவேஷன் ஆக மாற்ற முடியும் என்பதை நீங்கள் காணலாம் இப்போது அந்த எல்லா தகவல்களையும் நீங்கள் கையில் வைத்திருக்கும் போது இந்த அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை இப்போது நீங்கள் எழுதலாம் இப்போது இங்கே 2 வெறியபிள்கள் நம்மிடம் இருப்பதால் நாம் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை கப்பாசிட்டர் க்கு குறுக்கேயான வோல்டேஜ் மற்றும் சர்க்யூட் வழியாக பாயும் கரண்ட் அடிப்படையில் எழுதலாம் எனவே சிக்னல் ஓட்ட வரைபடம் மற்றும் அல்லது நாம் தற்போது பார்த்த தொகுதி வரைபடத்தின் உதவியுடன் இந்த தகவலை தொகுக்கலாம் நாம் இதை ட்ரான்ஸ்பர் செயல்பாடான என எழுதலாம் எனவே நீங்கள் எழுதி எளிமைப்படுத்தும் போது ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை என பெறுவீர்கள் இப்போது விரைவாக உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் உங்கள் படத்தில் RC சர்க்யூட் இருந்தால் நாங்கள் நாம் டிஃபரண்டியல் ஈக்குவேஷன் ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் அமைப்பின் லாப்லேஸ் உருமாற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் என்ன செய்ய முடியும் அடிப்படையில் அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை இறுதியாக நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே கிர்ச்சோஃப் வோல்டேஜ் விதியைப் பயன்படுத்தி நீங்கள் உள்ளீட்டை என எழுதலாம் எனவே மற்றும் அல்லது இந்த படத்தைக் கண்டால் அதாவது வெளியீடு இப்போது நீங்கள் மேலே உள்ள ஈக்குவேஷன் ஐ நேரத்துடன் டிஃப்பரென்ஷியேட் செய்தால் நீங்கள் எளிதாக ஐ எழுதலாம் அல்லது குறுகிய வடிவத்தில் என எழுதலாம் எனவே இப்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைத்துள்ளது பின்னர் இதை கிர்ச்சோஃப் வோல்டேஜ் விதி ஈக்குவேஷனில் என்று வைக்கிறோம் எனவே இங்கே நீங்கள் லாப்லேஸின் அடிப்படையில் என்ன எழுத முடியும் Ein RC E0 E0 என நீங்கள் எழுதலாம் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு ஆகும் எனவே கிர்ச்சோஃப் வோல்டேஜ் விதி அல்லது கிர்ச்சோஃப் கரண்ட் விதி தொடர்பான வழக்கமான ஈக்குவேஷன்களின் உதவியுடன் உங்கள் சர்க்யூட் ஐ லாப்லேஸ் களத்திற்கு மாற்றலாம் பின்னர் அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டறியலாம் இப்போது அனாலஜிகளைப் பற்றி பேசலாம் எனவே முதலில் இயந்திரவியல் எலக்ட்ரிக்கல் அனாலஜிகளைப் பற்றி விவாதிப்போம் எனவே இயந்திரவியல் அமைப்பை அவற்றின் எலக்ட்ரிக்கல் அனாலோகஸ் மூலம் ஆய்வு செய்யலாம் அவை தொடர்புடைய இயந்திரவியல் அமைப்புகளின் மாதிரிகளை விட மிக எளிதில் கட்டமைக்கப்பட்டதாக இருக்கலாம் எனவே அடிப்படையில் இயந்திரவியல் அமைப்புகளுக்கான 2 எலக்ட்ரிக்கல் அனாலஜிகளைப் படிப்போம் முதலாவது ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலஜி மற்றும் இரண்டாவது ஃபோர்ஸ் கரண்ட் அனாலஜி எனவே முதலில் ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலஜிகளைப் புரிந்துகொள்வோம் படத்தில் காட்டப்பட்டுள்ள இயந்திரவியல் அமைப்பை நீங்கள் கண்டால் நம்மிடம் ஒரு டாஷ்பாட் மற்றும் ஒரு ஸ்ப்ரிங் உள்ளது அதில் மாஸ் M இணைக்கப்பட்டிருப்பதையும் மற்றும் இடப்பெயர்ச்சி x ஐக் கொடுக்கும் ஃபோர்ஸ் F பயன்படுத்தப்பட்டு இருப்பதையும் நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது இது கணிதம் இது இயந்திரவியல் அமைப்பு அடிப்படையில் இது டிரான்ஸ்லேஷனல் இயந்திரவியல் அமைப்பு எனவே நாம் முதலில் கணித ஈக்குவேஷன் ஐ எழுத வேண்டும் எனவே நீங்கள் கணித ஈக்குவேஷன் ஐ எழுதும்போது இதை எலக்ட்ரிக்கல் அமைப்பின் மெஷ் ஈக்குவேஷன் உடன் ஒப்பிடுவீர்கள் பின்னர் நீங்கள் இயந்திரவியல் மற்றும் எலக்ட்ரிக்கல் அமைப்பின் அனாலோகஸ் அளவுகளை உறுதிப்படுத்த முடியும் எனவே டிரான்ஸ்லேஷனல் இயந்திரவியல் அமைப்பிற்கான கணித ஈக்குவேஷன் ஐ முதலில் எழுதுவோம் அதை நீங்கள் படத்தில் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் என்ன எழுத முடியும் எனவே உங்களிடம் உள்ளது என்பது க்கு சமம் என்று கூறப்படுகிறது இது மாஸ் ன் காரணமாகும் பின்னர் என்பது விஸ்கஸ் ஃபிரிக்சன் காரணமாக ஆகவும் பின்னர் ஸ்ப்ரிங் இருப்பதால் ஆகவும் இருக்கும் எனவே நீங்கள் ஃபோர்ஸ் யை என எழுதலாம் இப்போது நாம் ஒரு தொடர் RLC சர்க்யூட் பற்றி கருத்தில் கொள்ளலாம் அங்கு நீங்கள் வோல்டேஜ் V ஐப் பயன்படுத்துகிறீர்கள் கரண்ட் ஆக பாய்கிறது எனவே நீங்கள் பார்க்கும் எலக்ட்ரிகல் அமைப்பு அதற்கான ஈக்குவேஷன் ஐ என எழுதுவோம் மேலே உள்ள ஈக்குவேஷனில் என பதிலீடு செய்வோம் எனவே நீங்கள் இப்போது என்ன எழுதலாம் எனவே இந்த ஈக்குவேஷன் இப்போது கிடைத்துள்ளது எனவே நீங்கள் மறுசீரமைத்தால் முதலில் உயர் வரிசை சொற்களை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் என எழுதலாம் எனவே இப்போது உங்களிடம் எலக்ட்ரிகல் அமைப்பு தொடர்பான கணித ஈக்குவேஷன் மற்றும் இயந்திரவியல் அமைப்பு தொடர்பான கணித ஈக்குவேஷன் உள்ளது இப்போது இவை இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்ப்போம் எனவே இயந்திரவியல் மற்றும் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தொடர்பான ஈக்குவேஷன்களை ஒப்பிட்டுப் பார்த்தால் டிரான்ஸ்லேஷனல் இயந்திரவியல் அமைப்பு மற்றும் எலக்ட்ரிக்கல் அமைப்பின் அனாலோகஸ் அளவுகளைப் பெறுவோம் எனவே நீங்கள் இரண்டு ஈக்குவேஷன்களையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் டிரான்ஸ்லேஷனல் இயந்திரவியல் அமைப்பின் விஷயத்தில் ஃபோர்ஸ் F என்பது எலக்ட்ரிக்கல் அமைப்பில் வோல்டேஜ் V க்கு அனாலோகஸ் ஆக இருப்பதை நீங்கள் எளிதாகக் காணலாம் மாஸ் M இண்டக்டன்ஸ் க்கு அனாலோகஸ் ஃபிரிக்சனல் கோஎபிசியன்ட் B என்பது ரெசிஸ்டன்ஸ் R க்கு அனாலோகஸ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K கப்பாசிட்டன்ஸ் ன் தலைகீழிக்கு அதாவது 1C க்கு அனாலோகஸ் இது x என்ற இடப்பெயர்ச்சி q என்ற சார்ஜ் க்கு அனாலோகஸ் ஆக இருக்கும் என்று நீங்கள் காண்கிறீர்கள் பின்னர் x ஐ என்று டிஃப்பரென்ஷியேட் செய்தால் நீங்கள் வெலாசிட்டி v ஐப் பெறுவீர்கள் மேலும் q வை அதாவது என டிஃப்பரென்ஷியேட் செய்தால் நீங்கள் கரண்ட் ஐப் பெறுவீர்கள் எனவே வெலாசிட்டி v கரண்ட் க்கு அனாலோகஸ் ஆக இருக்கும் எனவே இயந்திரவியல் அமைப்பின் வெவ்வேறு அளவுகள் எவ்வாறு எலக்ட்ரிக்கல் அமைப்புக்கு அனாலோகஸ் ஆக இருக்கின்றன என்பதை இந்த உதாரணம் காட்டுகிறது ரொட்டேஷனல் அமைப்பையும் எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கே ஃபோர்ஸ் க்கு பதிலாக நீங்கள் டார்க்கு ஐ வோல்டேஜ் உடன் ஒப்பிடுகிறீர்கள் எனவே டார்க்கு வோல்டேஜ் ன் விஷயத்தில் நீங்கள் பெறும் அனாலஜி நீங்கள் முதலில் ஒரு ரொட்டேஷனல் அமைப்பை கருதுகிறீர்கள் இங்கு g என்பது சுழலும் பொருளின் இனர்ஷியா டார்க்கு T என்பது பயன்படுத்தப்படும் டார்க்கு B என்பது விஸ்கஸ் ஃபிரிக்சன் மற்றும் இது இடப்பெயர்ச்சியின் கோணம் வைக் கொடுக்கிறது இப்போது நீங்கள் என்ன எழுத முடியும் டார்க்கு எனவே இப்போது நீங்கள் ரொட்டேஷனல் இயந்திரவியல் அமைப்பு தொடர்பான ஈக்குவேஷன் ஐப் பெறுகிறீர்கள் இப்போது இதை மீண்டும் தொடர் RLC சர்க்யூட் ஈக்குவேஷன் உடன் ஒப்பிடுவீர்கள் எனவே தொடர் RLC சர்க்யூட் லிருந்து நமக்கு என்ன கிடைத்தது கிடைத்தது இப்போது நீங்கள் இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் நீங்கள் என்ன சொல்ல முடியும் அந்த டார்க்கு T வோல்டேஜ் V க்கு அனாலோகஸ் ஆக இருக்கிறது J என்ற மொமன்ட் ஆப் இனர்ஷியா இண்டக்டன்ஸ் L க்கு அனாலோகஸ் ஆக இருக்கிறது ரொட்டேஷனல் ஃபிரிக்சன் கோஎபிசியன்ட் B என்பது ரெசிஸ்டன்ஸ் R க்கு அனாலோகஸ் ஆக இருக்கிறது டார்ஷனல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K இது கப்பாசிட்டன்ஸ் C இன் தலைகீழிக்கு அனாலோகஸ் என்று நீங்கள் கூறலாம் ஆங்குளர் இடப்பெயர்ச்சி சார்ஜ் q க்கு அனாலோகஸ் பின்னர் மீண்டும் நீங்கள் வின் டெரிவேட்டிவ் எடுத்துக் கொண்டால் க்கு சமமான ஆங்குளர் வெலாசிட்டிகிடைக்கும் இது கரண்ட் என்ற க்கு அனாலோகஸ் எனவே டிரான்ஸ்லேஷனல் மற்றும் ரொட்டேஷனல் இயந்திரவியல் அமைப்பை நாம் கண்டிருக்கிறோம் இன்றைய விவாதத்தில் எலக்ட்ரிகல் அமைப்பு தொடர்பான அனாலஜிகளை விவரித்தோம் நாம் நாளை நம் விவாதத்தைத் தொடருவோம் மேலும் இயந்திரவியல் உறவு பற்றி விவாதிப்போம் எனவே இதில் நாம் ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலஜி ஒப்புமை பற்றி விவாதித்தோம் நாளை நாம் ஃபோர்ஸ் கரண்ட் அனாலஜி பற்றி விவாதிப்போம் பின்னர் எங்கள் நமது கோர்ஸ் ஐ முடித்துக் கொள்வோம்